ஹலோ ஹாய் என்ஹான்சிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பேர்சனலிடி பற்றிய என்னுடைய கோர்ஸிர்க்கு மீண்டும் வரவேற்கிறேன் இரண்டாவது படத்திற்கான கடைசி லெக்சர் இதுதான் இது 5வது யூனிட் பத்தாவது லெசன் இந்த லெசன்ல பெர்சனாலிட்டிய வளர்த்துக்கொள்வது மற்றும் சாஃப்ட் ஸ்கில்ஸ மேம்படுத்துவது பற்றிய முக்கியமான ஒரு கான்செப்ட உங்களுக்கு நா அறிமுகப்படுத்த போறேன் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லாத்துக்கும் சரினு சொல்லக்கூடாதுங்கிறத பத்தி தா இந்த கான்செப்ட் நா எப்பவும் பண்ற மாதிரி லாஸ்ட் லெசன் ஓட ஹைலைட்ஸ சுருக்கமா சொல்றேன் கடைசி லெசன்ல ப்ரோக்ரஸ்டினேஷன தாண்டி வருவது பற்றி பார்த்தோம் மற்றும் அதை தொடங்குவது குறித்த 13 அஸ்பெக்ட்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் செய்தோம் நீங்க ஒரு பெரிய வேலைய செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதாவது நீங்க ஒரு யானைய சாப்பிடணும்னா என்ன பண்ணுவீங்க முதல்ல நீங்க அத சின்னச் சின்ன துண்டுகளா வெட்டணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் அதே மாதிரிதா எந்த பெரிய வேலையா இருந்தாலும் அத உங்களால செய்ய முடியுறஅளவுக்கு சின்னச்சின்ன யூனிட்ஸா பிரிக்கணும் அப்புறம் கிடைக்கிற நேரத்த அதுக்காக ஒதுக்கணும் அதுக்கப்புறம் முதலில் செய்ய வேண்டிய வேலைய செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய வேலைய சின்ன சின்ன வேலையா பிரிச்சதுக்கு அப்புறம் கடினமான வேலைய முதல்ல செய்யணும் அதாவது நீங்க பெரிய வேலைய சின்ன சின்ன வேலையா பிரிச்சிட்டு அதுல எது கடினமான வேலனு கண்டுபிடிச்சு அத முதல்ல செய்யணும் இததான் பிரைன் டிரேஸி ஈட் தட் பிராக் என்று சொல்றாறு மற்றும் மத்த எழுத்தாளர்களும் லெட் அஸ் ஈட் தட் வெஜி அப்படின்னு சொல்றாங்க நீங்க சோம்பேறியா இருக்கும்போது மற்றும் ஒரு விஷயத்த ஆரம்பிக்க முடியாம இருக்கும்போது கைசன் பிரின்ஸிபள பயன்படுத்தனும்னு சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு வேலைய அதே நேரத்தில ஒரு நிமிஷத்துக்காவது தினமும் தொடர்ந்து செய்யறதுக்கு பேருதான் கைசன் பிரின்ஸிபள் இதே மாதிரி தொடர்ந்து செய்யும் போது அந்த வேலையில உங்களுக்கு ஆர்வம் வரும் மற்றும் அந்த வேளையில் சிறப்பா செயல்படுவீங்க ரெண்டு வாரத்துக்குள்ளயே அந்த வேலையில உங்களுக்கு ஒரு ஃப்லோ கிடைக்கும் வேலை செய்வதற்கான பாசிட்டிவான சுற்றுச்சூழல உருவாக்குவதுதான் ப்ரோக்ரஸ்டினேஷன தாண்டி வருவதற்கான அடுத்த அஸ்பெக்ட் பாசிட்டிவான சுற்றுச்சூழல உங்களால உருவாக்க முடிஞ்சாதா அந்த வேலைய தொடர்ந்து உங்களால செய்ய முடியும் இப்போ டேபிள் சுத்தம் இல்லாம இருந்தாலோ உங்க சுற்றுசூழல் சுத்தம் இல்லாம இருந்தாலோ உங்களால வேலையில கவனம் செலுத்த முடியாது சோஉங்க டேபில முக்கியமான வேலைகளுக்கு சம்பந்தமானத மட்டும் வச்சிக்கோங்க உங்க டேபில சுத்தமா வச்சுக்கோங்க என்றும் சஜஸ்ட் பண்ணேன் இது ஒரு நாளைக்கு இரண்டு தடவயாட்சியும் செய்ங்க சோ உங்களால முக்கியமான வேலையில் முதல்ல கவனம் செலுத்தி அத முடிக்க முடியும் அப்புறம் அடுத்த வேலைக்கு போலாம் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேண்டிய குறிக்கோள நீங்க முடிவு பண்ணனும் இல்லைன்னா உங்களால ப்ரோக்ரஸ்டினேஷன தாண்டி வர முடியாது முதல்ல உங்களுக்கு ஒரு கோல் வேணுமா உங்களால அந்த குறிக்கோள அடைய முடியுமானு உங்கள நீங்களே கேளுங்க உங்களால முடியாதுனா அத வேற யார்கிட்டயாவது ஒப்படைத்துவிடுங்க உங்களால அத தவிர்க்க முடியும்னாஅத தவிர்த்திடுங்க ஆனா இதுதா குறிக்கோள்னு உங்களுக்கு தெரியலனா கைசன் பிரின்ஸ்பல் பயன்படாது கைசன் பிரின்ஸ்பல் மூலமா உங்களுக்கு ஆர்வம் வளரும் ஒரு குறிக்கோள எதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க என்பதை வைத்ததே அந்த குறிக்கோள் உங்களுக்கு வேணுமா வேணாமா என்பதை கண்டுபிடிக்க முடியும் சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு நல்ல ஆடையை போடணும் என்பதற்காகவே அவங்க உடல் எடையை குறைப்பாங்க சோ ஒரு குறிக்கோள ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உங்க குறிக்கோள தைரியமா சொல்லுவீங்க அத செஞ்சு முடிக்கவும் முயற்சி செய்வீங்க சோ உங்க குறிக்கோள உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க உங்களால உங்கள சுத்தி இருக்க எவ்வளோ நண்பர்கள்கிட்ட சொல்லமுடியுமா அவளோ பேர் கிட்ட சொல்லுங்க இப்படி சொல்றதுநாள என்ன நடக்கும் இப்படி நீங்க சொல்றதுநால நீங்க அந்த வேலைய செஞ்சு முடிப்பீங்கனு அடுத்தவங்க எதிர்பார்ப்பாங்க அதனால அந்த வேலைய முடிக்கணும்னு ஒரு மாறல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்குள்ள வரும் சோ உங்க குறிக்கோள எல்லார்கிட்டயும் சொல்லுங்க நீங்க சாதிச்ச குறிக்கோள ஒரு பதிவா மெயிண்டெயின் பண்ணுங்க சோ எப்போலாம் நீங்க ஒரு சின்ன விஷயத்த கூட சாதிக்கிறீங்களோ அப்போதெல்லாம் ஒரு குறிப்புப் புத்தகத்த வைத்து உங்க பதிவுகள மெயின்டைன் பண்ணுங்கசோ இப்போ நீங்க உங்க உடல் எடையை 160 ல இருந்து 60 க்கு குறைச்சி இருக்கீங்க அப்படின்னா அத உங்க நினைவுக்காக ஒரு கோல்டன் ஃப்ரேம் போட்டு கூட வச்சுக்கோங்க ஏனா அது உங்கள மேலும் கடினமான பணிகள செய்யறதுக்கு மோட்டிவேட் செய்யும் உங்களுக்கு ஒரு பணி கடினம்னு தோணுச்சுனா அந்த வேலைய விளையாட்டா மாத்துங்க அந்த வேலைய சீரியஸா பாக்காம சந்தோஷமா விளையாட்டுத்தனமா செஞ்சு முடிங்க சோ பணிகள பிரிச்சு ஒரு குழுவா அமச்சுகோங்க அப்புறம் நீங்க விளையாட்டுல பயன்படுத்துற விதிகள பயன்படுத்தி அந்த பணிய ஒரு விளையாட்டாக பார்க்க முயற்சி செய்ங்க அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க ஒரு முக்கியமான வேலைய செஞ்சு முடிச்சதும் நீங்களே உங்கள பாராட்டிக்கணும் நீங்களே உங்களுக்கு பரிசு கொடுத்துகணும் இப்போ ரொம்ப நாளா ஐஸ்கிரீம் சாப்பிடாம உங்க உடல் எடைய கஷ்டப்பட்டு குறைச்சு இருக்கீங்கன்னா பின்னர் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உங்களுக்கு நீங்களே பரிசு கொடுத்துக்கோங்க சோ எப்போலாம் செய்யமுடியாத ஒரு கடினமான பணிய நீங்க செய்றீங்களோ அப்போ உங்கள நீங்களே உபசரிச்சுக்கோங்க ஏனா அது உங்கள இன்னும் கடினமான பணிய செய்யறதுக்கு மோட்டிவேட் செய்யும் இதெல்லாம் தாண்டி ப்ரோக்ரஸ்டினேஷன் பற்றி ஒரு சுவாரசியமான அம்சம் உள்ளது பாசிட்டிவாக ப்ரோக்ரஸ்டினேட் செய்யணும்னு சொன்னேன் பாசிட்டிவ் ப்ரோக்ரஸ்டினேஷன்னா என்ன நீங்க ஒரு வேலைய தாமதிக்க மட்டுமில்லாம தவிர்க்கவும் செய்றீங்கனா அது நெகட்டிவ் ப்ரோக்ரஸ்டினேஷன் இப்போ நீங்க ஒரு வேலைய தாமதிக்கிறிங்க ஆனா தவிர்க்கணும்னு நினைக்கல வேற ஒரு வேலைய செஞ்சுட்டு இந்த வேலையை செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா அது பாசிட்டிவ் ப்ரோக்ரஸ்டினேஷன் இப்போ உங்களுக்கு 6 கடினமான சின்ன வேலைகள் இருக்கு மற்றும் விரும்பத்தகாத ஒரு பெரிய வேலையும் இருக்கு நீங்க அந்த 6 சின்ன வேலைய முதலில் முடிச்சுட்டு அப்புறம் இந்த பெரிய வேலைய செய்யலாம்னு நினைக்கிறீங்க இப்போ அந்த பெரிய வேலைய செஞ்சு சலிப்பா உணரக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு தாமதிக்கிறிங்க மற்றும் ப்ரோக்ரஸ்டினேட் செய்றீங்க மேலும் ஒரு ஃப்லோஓட ஒரு புதிய எனர்ஜியோடு அந்த பெரிய வேலைய செய்வீங்க சோ ஒரு பணிய தவிர்க்காம ஒரு புதிய எனர்ஜிஓட அந்த வேலைய செய்வதற்காக தாமதப்படுத்தும் செயலைப் போல பாசிட்டிவா ப்ரோக்ரஸ்டினேட் செய்ங்க அதனால நீங்க அந்த வேலைய இன்னும் தெளிவாகவும் கிரியேட்டிவாகவும் செய்ய முடியும் நா கடைசியா உங்ககிட்ட இரண்டு பாயிண்ட் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு வேலைய செய்ங்க நா இவ்வளவு சஜசன்ஸ் கொடுத்து உங்கள ஒரு பணிய செய்ய வைக்கதா முயற்சிக்கிறேன் ஒரு பணிய செய்கிறதுக்காண உங்க ஆர்வம் தான் ரொம்ப முக்கியமானது என்ன பணியாக இருந்தாலும் தைரியமா செய்ங்க நான் உங்களுக்கு கடைசியா சஜ்ஜஸ் பண்ண கோல்டன் ரூல் என்னன்னா ஒரு வேலைய ஆரம்பிச்சா முடிச்சிடுங்கன்னு சொன்னேன் இதைப்பத்தி பேசும்போது நீங்க ஸெய்ஹ்னரிக் எஃபெக்டை நினைவில் வைத்துக்கொள்ளனும்னு சொன்னேன் ஸெய்ஹ்னரிக் எஃபெக்ட் என்ன சொல்லுதுனா முடிக்கப்படாத ஒரு பணி இருந்தா நம்ம மைண்ட் அந்தப் பணிய செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அத பத்திதான் யோசிச்சுட்டு இருக்கும் அந்தப் பணி இன்னும் முடிக்கப்படாமல் இருக்குனு சொல்லி சொல்லிஅந்த ஸெய்ஹ்னரிக் எபெக்ட் உங்கள தொந்தரவு செய்யும் சோ நெகட்டிவ் சைட்ல நீங்க ஒரு டிவி சீரியல் பார்க்கும் போது அடுத்து என்ன ஆகப்போகுதுனு உங்கள திரும்ப திரும்ப பார்க்க வைக்கிறது இந்த ஸெய்ஹ்னரிக் எபெக்ட் தான் ஆனா பாசிட்டிவா பார்க்கும்போது நீங்க இத ப்ரோக்ரஸ்டினேஷன கடந்து வர்றதுக்கு பயன்படுத்தலாம் நீங்க ஒரு வேலைய செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உங்க மைண்ட் உங்கள விடாது அந்த வேலைய செஞ்சு முடிக்க சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் என்பத நீங்க உணர்ந்தா நீங்க கண்டிப்பா அந்த வேலைய செஞ்சு முடிப்பீங்க நா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேலைய தொடங்கினா அத முடிச்சிருங்க இந்த சில குறிப்புகளோட நீங்க ப்ரோக்ரஸ்டினேஷன தாண்டி வர முடியும்னு நம்பறேன் பிராக்ரஸ்டினேஷன தாண்டி வர்றது மட்டுமில்லாம டைம எப்படி மேனேஜ் பண்றதுன்னும் கத்துக்கிட்டீங்க தொடக்கத்துல குரோத் மைண்ட் செட்டை பத்தி பேசினோம் உங்க பர்சனாலிட்டி மற்றும் சாப்ட் ஸ்கில வளர்ப்பது மற்றும் மேம்படுத்துவதற்கான அடுத்த முக்கியமான அஸ்பெக்ட் உங்க அசர்ட்டிவ்னெஸை குறித்தது இந்த லெசன்ல நா அசர்ட்டிவ்னெஸ் பத்தி நிறைய பேசல அதோட கான்செப்டட் மட்டும் அறிமுகப்படுத்துறேன் இந்த லெசன் ஓட முடிவுள அசர்ட்டிவ்னெஸ் பற்றி ஒரு டெஃபெனிஷன் உம் ஒரு பயிற்சியும் சொல்றேன் ஆனா நீங்க இத பத்தி சிந்திக்கணும்னு நா நினைக்கிறேன்நம்ம இந்த கேள்வியோடு ஆரம்பிப்போம் நீங்க முடியாதன்னு சொல்ல நினைச்ச ஒரு விஷயத்துக்கு முடியும்ன்னு சொல்லி இருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய யோசிச்சு பாருங்க உங்களுக்கு மேங்கோ பிளேவர் ஐஸ் கிரீம் தான் வேணும் ஆனா நீங்க வெண்ணிலா பிளேவர்க்கு செரினு சொல்லிட்டீங்க உங்களுக்கு சூடா காபி தேவைப்படும்போது நீங்க ஐஸ்கிரீமுக்கு சரின்னு சொல்லிட்டிங்க அடுத்தவருக்காக நீங்க கல்யாணம் பண்ணனும்னு நெனச்ச ஒருத்தர விட்டுட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கவாழ்க்கைத்துணைய கூட அவன் உங்களுக்கு சரியா இருப்பான் அல்லது அவ உங்களுக்கு சரியாக இருப்பா அப்படின்னு யாரோ சொன்னத வச்சு முடிவெடுத்திட்டிங்க உங்க கேரியர் ஃபைன் ஆர்ட்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு சரின்னு சொல்லிட்டீங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் மட்டும் இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு கோரஸ்க்கு மத்தவங்க சொல்றாங்கனு சரின்னு சொல்லிட்டிங்கஉங்க வேலை கூட இந்த வேலை உங்களுக்கு சரியா இருக்கும்னு மத்தவங்க சொன்னதுக்காக அந்த வேலைல சேர்ந்துட்டிங்க உங்க கூட வேல பாக்குறவங்க சொன்னதுக்காக அது சரியில்லாத விஷயம்னு தெரிஞ்சும் நீங்க கையெழுத்து போட்டு இருக்கீங்க உங்க நண்பர்களுக்காக உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட போராட்டத்தில பங்கெடுத்து இருக்கீங்க அந்த போராட்டம் நல்லதுக்கு நடக்குதா கெட்டதுக்கு நடக்குதானு கூட உங்களுக்கு தெரியாது அல்லது அந்த போராட்டத்தின் நோக்கம் கூட உங்களுக்கு தெரியாது ஆனா எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதுல பங்கெடுக்கிறீங்க இந்த சந்தர்ப்பங்கள்லதா நீங்க முடியாதுனு சொல்லவேண்டிய விஷயங்களுக்கு முடியும்னு சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்கு ஆனா நா உங்களுக்கு முக்கியமான சந்தர்ப்பங்களதா ஹைலைட் பண்ணி சொல்லிருக்கேன் குறிப்பாக சவுத் ஏசியன் அதுவும் இந்தியன்ஸ் அவங்களோட சமூகத்துக்காக அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்காக புடிக்காத ஒரு விஷயத்த கூட ஏத்துக்குவாங்க இப்போ இது எல்லாம் உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதா அல்லது உங்க உடன்பாட்ட வெளிப்படுத்துவதா உடன்பாடு என்பது அடுத்தவர்களின் ஆசைப்படி நடந்துகொள்ளும் ஒரு பண்பு நம்ம மனமாற ஒரு விஷயத்த தேர்வு செய்கிறோமா அல்லது அடுத்தவங்க ஆசைக்காக ஒரு விஷயத்த தேர்வு செய்றோமா இப்போ இத கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம்ல ஆரம்பிச்சு தவறான ஒரு நபர கல்யாணம் பண்றது வர மக்கள் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை ஏன் ஏத்துக்கிக்றாங்க அது ஒரு சாதாரணமான ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரி இல்ல வாழ்க்கையில் முக்கியமான வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி பிடிக்காத ஒரு விஷயத்த புடிக்கும்னு சொல்லி ஏன் ஏத்துக்கணும் ஏனா பலபேர் அடுத்தவங்க எதிர்பார்ப்பு படி நடந்து கொள்வது சுலபம்னு நம்புறாங்க ஏனா நமக்கு புடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வது கஷ்டம் வித்தியாசமான ஒரு செயல செய்றத விட உண்மையான ஒரு செயல செய்றத விட காலம் காலமா எல்லாரும் கடைப்பிடிச்சிட்டு வர ஒரு முறைய பின்பற்றுவதுதா சுலபம்னு நம்புறாங்க இந்த மக்கள் எல்லாரும் அடுத்தவங்களோட கருத்தின்படி எடுத்த முடிவு இவங்கள சுகமா வச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க சோ அடுத்தவங்களோட முடிவ பின்பற்றினாதா ஒரு சுகமான வாழ்க்கை வாழமுடியும்னு நினைக்கிறாங்க ஆனா இதனால அவங்களே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிக்றாங்க அவங்களே அவங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன சோர்வையும் கொடுத்துக்கிறாங்க மக்கள் எப்படி மத்தவங்களோட கம்பிளியன்ஸ் டிராப்குள்ள விழறாங்க அப்படிங்கறத பத்தி அண்டி மொலின்ஸ்கி எழுதிய ஒரு சுவாரசியமான ஆர்டிகள் டைம்ஸ் ஆப் இந்தியாவில் வந்திருந்தது நம்ம நோ நோ நோனு சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு ஏன் எஸ் எஸ் எஸ்னு சொல்றோம் அண்டி மொலன்ஸ்கி மேர்கோலின்படி நீங்க எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறதோ அப்படி நடந்துக்கதா கத்து வச்சிருக்கீங்க இப்படித்தா நீங்க மத்தவங்களோட கம்பிளியன்ஸ் டிராப்குள்ள விழுகிறிங்க உங்க பெற்றோர் அல்லது உங்க குடும்பம் அல்லது உங்க கலாச்சாரம் நீங்க எப்படி நடந்துக்கணும்னு விரும்புதோ அப்படி நடந்துக்கதா நீங்க கத்து வச்சிருக்கீங்க காலங்காலமா அடுத்தவங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்றதுக்காக ஒருசில பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு சொந்தமானதா இல்லைனா கூட உங்களோடதா ஏத்துக்கிட்டிங்க இதுல பிரச்சனை என்னன்னா நீங்க உங்களோட உள்ளார்ந்த ஆசைகளையும் தேவைகளையும் உங்க வாழ்க்கைல சந்திக்கிறதில்ல ஆனா அடுத்தவங்களோட எதிர்பார்ப்புகள பூர்த்தி செய்வதற்கு நீங்க முடிவெடுக்கிறீங்க நாம பலசமயம் தெரியாத தேவதையை விட தெரிந்த பேய் பரவாயில்லனு நெனச்சு இந்த கம்பிளையன்ட்ஸ் டிராப்குள்ள விழறோம் சோ ஒரு நபருக்கு மது பழக்கம் இருக்கு ஆனா மத்தபடி அவன் நல்லவன் நல்லா சம்பாதிக்கிறான் அதனால யாருனே தெரியாத ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கரதுக்கு இவன கல்யாணம் பண்ணிக்கிறதே பரவால்லனு நினைக்கிறதுதா தெரியாத தேவதைய விட தெரிந்த பேய் பரவாயில்லைன்னு யோசிக்கிறது தெரியாத ஒருத்தர வச்சி ரிஸ்க் எடுக்கிறத விட ஒருசில கெட்ட பழக்கங்கள் இருந்தாகூட தெரிஞ்ச ஒருத்தரே பரவாயில்லனு நினைக்கிறோம் நம்மளோட இந்த யோசனைதா கம்பிளியன்ஸ் டிராப்குள்ள நம்மள விழ வைக்கிது ஆனா வாழ்க்கையில உண்மையான சந்தோஷமே தெரியாத அந்த தேவதைய ரிஸ்க் எடுத்து பாக்குறதுலதா இருக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து செய்யற ஒரு விஷயத்திலதா நிறைய நன்மைகள் இருக்கும் ஆனா அது உங்களுக்கு இப்போ தெரியாது அத உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா அதுல வேல செய்ங்க அந்த வேலையில் ரிஸ்க் எடுங்க அப்பதான் வாழ்க்கை முழுவதும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் நம்ம வாழ்க்கை 3 C குள்ள அடங்குது முதல் C நீங்க மேற்கொள்ற choices நீங்க மேற்கொள்கிற choiceஇன் அடிப்படையிலதா நீங்க chance தேடுறீங்க நீங்க தெரியாத ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்குறப்ப கூட அந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி chanceஐ உருவாக்கிக்கனும் சோ அந்த chanceதான் உங்க வாழ்க்கையில changesஐ கொண்டு வரும் இப்போ நீங்க உங்க choiceஐ தேர்ந்தெடுத்து உங்க chanceஐ தேடறீங்களா அப்போ உங்க வாழ்க்கை சிறப்பா change ஆகும் சோ நீங்க வாழ்க்கையின் முதல் அஸ்பெக்ட்ஆன choiceஐ தேர்ந்தெடுக்காம விட்டீங்கன்னா இரண்டாவதான chanceஐ தேடமாட்டீங்க மூணாவதா உங்க வாழ்க்கைய உங்களுக்கு புடிச்ச மாதிரி change பண்ண முயற்சியும் செய்ய மாட்டீங்க உங்க choiceஐ தேர்ந்தெடுப்பதற்கான அடுத்த அஸ்பெக்ட் பத்தி பார்ப்போம் சோ முதல்ல உங்க choiceஐ தேர்ந்தெடுங்க பிறகு chanceஐ உருவாக்குங்க அப்புறம் உங்க வாழ்க்கைய change பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் ஆனா எப்படி உங்க choiceஐ நீங்க தேர்ந்தெடுக்கிறது முதல் பாடம் என்னன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அத புடிக்கும்னு சொல்லி ஏத்துக்காதீங்க இதபத்தி ஒரு நல்ல புத்தகம் கூட இருக்கு அதபத்தி நா முடிவுல ரெஃபரன்ஸ்ல கொடுத்திருக்கேன் அந்த புத்தகத்தோட தலைப்பு Dont Say Yes When You Want To Say Noஇந்த புத்தகம் அசர்ட்டிவ்னஸ் பத்தியும் அசர்ட்டிவ்னெஸ்க்கும் அஹ்ரஸிவ்னஸ்க்கும் இருக்க வித்யாசத்த பத்தியும் சொல்லுது இப்போபிடிக்காத ஒரு விஷயத்த ஏன் புடிக்கும்னு சொல்றீங்க ஏன்னா நீங்க அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைப்பீங்க அப்படி கஷ்டப்படுத்தினா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க உங்கள விட நீங்க அன்பு வச்சிருக்கவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி காமிச்சுக்கணும்னு நினைப்பீங்க உங்க சந்தோஷத்த விட அவங்க சந்தோஷம்தா முக்கியம்னு நினைப்பீங்க அதனாலதா அவங்க உங்க கூடவே இருக்கணும்னு உங்கள சுற்றியுள்ளவர்கள திருப்திப்படுத்துவதற்காகதா உங்களுக்குப் பிடிக்காத ஒரு விஷயத்த கூட புடிக்கும்னு சொல்லி ஏத்துகிறீங்க சோ நீங்க மரியாதை கொடுக்கிற ஒழுக்கமா நடந்துக்கிற பெரியவங்க உங்க முதலாளி இவங்களாம் என்ன சொன்னாலும் எஸ் எஸ் எஸ்னு சொல்றீங்கநீங்க பெரியவங்க கிட்ட உங்கள நல்ல நபரா காமிச்சுகனும்னு விரும்புவீங்க அதனாலதா அவங்க என்ன சொன்னாலும் சரினு சொல்றீங்க ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லும்போது நோனு சொல்லி பழகுங்க அதுதா உங்க choiceஐ தேர்ந்தெடுக்கிறதுகாண முதல் படி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வளர்ச்சிய தேர்ந்தெடுங்க அப்ரஹம் மஸ்லோவின் செல்ப் ஆக்ச்சுவலைஷேஷன் தியரியிலிருந்து ஒரு பிரபலமான மேற்கோள் உள்ளது அத பத்தி நம்ம முந்தைய கோர்ஸ்ல கூட டிஸ்கஸ் செய்தோம் அத வேகமா ஒரு தடவ நினைவுபடுத்திக்கோங்க அப்புறம் ஒரு பிரபலமான சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லிருக்காருனாஉங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துல ரெண்டு வாய்ப்புகள் இருக்கும்ஒன்னு வளர்ச்சி பாதையில முன்னோக்கி செல்றது அல்லது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பின்னோக்கி செல்றது நீங்க வளர்ச்சி பாதையில முன்னோக்கி போறீங்களா இல்ல பாதுகாப்ப தேடி பின்னோக்கி போவீங்களா இதுக்கு நீங்க எஸ்னு சொல்லி ரிஸ்க் எடுப்பீங்களா இல்ல நோனு சொல்லி பாதுகாப்ப நோக்கி பின்னாடி போவிங்களா என்பதை பற்றியது வளர்ச்சிப் பாதைய திரும்பத்திரும்ப தேர்ந்தெடுக்கனும் பயத்த திரும்பத் திரும்ப தாண்டி வரனும் சோ முடிவா அவர் என்ன சொல்றாருனா வளர்ச்சிய தேர்ந்தெடுங்கபாதுகாப்ப தேடி நீங்க பின்னாடி போனா நீங்க பயப்படுறீங்கனு அர்த்தம் ஆனா அந்த பயத்த தாண்டி வர முயற்சி செய்ங்க இதனால நீங்க அசர்ட்டிவா இருக்கணும்னு சொல்ல வராரு ஸ்டான்லி பெல்ப்ஸ் மற்றும் நான்சி ஆஸ்டின் எழுதிய இன்னொரு சுவாரசியமான புத்தகம்தா The Assertive You இத நீங்க எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும் அசர்ட்டிவ்னஸ் பத்தி இந்த எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்க மத்தவங்களோட உரிமையநீங்க மீராம நீங்க உங்களோட உரிமைய வெளிப்படுத்துவதற்கு பெயர்தா அசர்ட்டிவ்னஸ்னு சொல்றாங்க மத்தவங்களோட உரிமையநீங்க மீராம நீங்க உங்களோட உரிமைய வெளிப்படுத்துவதற்கு பெயர்தா அசர்ட்டிவ்னஸ்னு என்ற கருத்து ஒரு win win சூழ்நிலையை ஏற்படுத்தும்இது ஒருத்தர் ஜெயிச்சு இன்னொருத்தர் தோக்குற மாதிரியான சூழ்நிலை கிடையாது நா என்னோட உரிமைய மதிக்கிறேன் அதே மாதிரி நா உன்னோட உரிமையை மீர மாட்டேன் மற்றும் என் உரிமையை என்ன மதிக்க விடு எனக்கு வேணும்னா வேணும்னு சொல்றதும் வேணாம்னா வேணாம்னு சொல்றதும் என்னோட உரிமை மேலும் நீங்க எஸ் சொல்ல வேண்டிய இடத்தில்எஸ் உம் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோவும் சொல்றதுக்கு பெயர்தா அசர்ட்டிவ்னெஸ்மாறாக நீங்க எஸ் சொல்ல வேண்டிய இடத்தில நோவும் நோ சொல்ல வேண்டிய இடத்தில எஸ்உம் சொல்றதுக்கு பேரு அசர்ட்டிவ்னெஸ் கிடையாது இப்போ நா உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுத்து முடிக்கலாம்னு இருக்கேன் இது வேடிக்கையாக இருக்கும் இது ஒரு நடைமுறையான பணிதா இத உங்களால செய்ய முடியும் நான் சொல்ல வந்த வேலை என்னன்னா மூனு வித்தியாசமான சூழ்நிலையில அசர்ட்டிவ்னஸ கடைபிடிச்சு பாருங்க அப்புறம் நீங்க உங்கள எப்படி உணர்ரிங்கனு கவனிச்சு பாருங்க இப்போ உங்களோட கம்ஃபர்ட்டயும் டிஸ்கம்ஃபர்ட்டயும் குறிப்பு எடுத்துக்கோங்க சோ அதனால நா என்ன சொல்ல வர்றேன்னா மூனு வித்தியாசமான சூழ்நிலைய எடுத்துக்கோங்க அது நீங்க யார்கிட்டயாச்சும் உங்களுக்கு ஒன்னு செஞ்சு தர சொல்லி கேக்குற சூழ்நிலை இன்னொன்னு உங்க மேலதிகாரிய கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அப்புறம் எதுக்குமே ஒழுங்கா பதிலளிக்காத ஒரு அரசு அதிகாரிய கையாள வேண்டிய சூழ்நிலையா இருக்கலாம் இப்போ நீங்க எஸ்னு சொல்ல வேண்டிய இடத்தில நோனு சொல்ல சொல்லி கட்டாய படுத்தற மாதிரி மூணு சூழ்நிலை இல்லைனா ஒரு சில சமயம் நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்த படுவீங்க எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு அடம் பிடிக்கிற குணமுள்ள ஒரு நண்பர் இருக்காங்க அவங்க எல்லாரும் காபி குடிக்கலாம்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கு டீ இல்லைன்னா சாக்லேட் சாப்பிடணும் போலதா இருக்கு அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரியான ஒரு மூனு சூழ்நிலைய எடுத்துக்கோங்க அந்த சூழ்நிலைகள்ல நீங்க என்ன பதில் சொல்ரிங்கனு கவனிச்சு பாருங்க மேலும் நீங்க சொன்ன பதிலால கம்ஃபர்டபிலா இருந்திங்களான்னு கவனிச்சு பாருங்க மத்தவங்க எப்படி இருந்தாங்கனு கவனிங்க மற்றும் மத்தவங்க அந்த சூழ்நிலையில கம்ஃபர்டபிலா இருந்தாங்களா இல்ல டிஸ் கம்ஃபர்டபிலா உணர்ந்துங்களானு கவனிச்சு பாருங்கஅவங்க எரிச்சலா உணர்ந்தாங்கலா இல்ல நீங்க சொன்னத ஏத்துக்கிட்டாங்களானு கவனிச்சு பாருங்க மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செயல்படுங்க உங்க அசர்ட்டிவ்னெஸ காட்ட முயற்சியுங்க இது ஒரு தொடக்கம்தான் மற்றும் ஒரு விஷயத்துக்கு எப்படி நோ சொல்லணும் எப்படி உண்மையான அசர்ட்டிவ் நபராக இருக்கணும் அசர்ட்டிவா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இதுபோல அசர்ட்டிவ்னெஸ் பத்தி நிறைய விஷயங்கள் உங்க கிட்ட தொடர்ந்து சொல்லனும்னு நினைக்கிறேன் அமெரிக்கன் கவிஞர் ராபர்ட் பிரோஸ்ட் ஓட ஒரு பிரபலமான கவிதை பற்றி சொல்லிட்டு நா முடிக்கிறேன் The road not taken இதுதா அவரோட பிரபலமான போயம் அந்த போயம் ஓட முடிவில இந்த மூனு வரிதா இருக்கும் Two roads diverged in a wood and I took the one less travelled by and that has made all the differences சோஒரு மரத்தால பிரிக்கப்பட்ட ரெண்டு சாலைகள் இருக்கு இந்த இடத்தில சாலைகள நம்ம choicesஆ பாக்கணும் ஒரு பாத நிறைய பேர் கடந்து போனது இன்னொன்னு முடிவே தெரியாத நிறையப் பேரால கடந்து போகபடாத ஒரு பாதை எல்லாருமே நிறைய பேர் கடந்து போன அந்த பாதையதா தேர்ந்தெடுத்தாங்க ஒருத்தர் மட்டும் முடிவு தெரியாத புதிய பாதைய தேர்ந்தெடுக்குறாருஆனா அந்தப் பாததா அவருக்குள்ள எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்ததுனு சொல்றார் அந்தப் பாததா அவர முழுசா மாத்திடுச்சு அது அவர் வாழ்க்கைல பாசிட்டிவா வளர்ச்சி அடைவதற்கு உதவி செஞ்சதுனு சொல்றாரு நிறையபேர் கடந்து போன பாதைய தேர்ந்தெடுத்தவங்க முடிவுல நம்மளும் அவரைப்போல புதிய பாதய தேர்ந்தெடுத்து இருக்கலாமேனு கவலைப்படுராங்க சோ இத மைண்ட்ல வச்சு யாரும் பயணிக்காத பாதையில் பயணம் செய்ங்க ஏனா அது எல்லா மாற்றங்களையும் உருவாக்கும் Dont say yes when you want to say no The Assertive You இந்த இரண்டு புத்தகங்களையும் கண்டிப்பா படிங்க அடுத்தவங்களோட ரூல்ஸ் படி நீங்க ஏன் வாழக்கூடாது என்கிறது பத்தி ஒரு ஆர்ட்டிக்கலின் லிங்க் கொடுத்திருக்கேன்அத வேகமா பாக்க முயற்சி பண்ணுங்க மற்றும் உங்களுக்குனு சின்னதா ஒரு நூலகம் அமச்சுங்கோ அந்த நூலகத்திலிருந்து நிறைய படிங்க கோர்ஸ் டைம்ல படிக்காதீங்க மத்த நேரத்துல கிடைக்கிற டைம்ல படிங்க கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட படிங்க ஏனா இந்த புத்தகங்கள் எல்லாம் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே உங்க வாழ்க்கைய மாத்தறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அனைவருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நா இப்ப கிளம்புறேன் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி